ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் இன் பயன்பாடுகள் இன்டகிரேட்டர் மீண்டும் வருக இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் செயல்பாட்டுப் பெருக்கி ஐ பயன்படுத்தி எவ்வாறு இன்டகிரேட்டர் ஒருங்கிணைப்பான் ஐ வடிவமைக்க முடியும் என்பதை பார்ப்போம் எனவே நீங்கள் இண்ட கிரேட்டர் ஐ பற்றி பேசும் போது அது ஒருங்கிணைப்பின் செயல்பாட்டை செய்கிறது அதனால்தான் ஒப் ஆம்ப் விரிவுரைகள் இன் தொடக்கத்தில் கணிதச் சமன்பாடுகளைத் தீர்க்க ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர் செயல்பாட்டுப் பெருக்கி ஐ பயன்படுத்தலாம் என்று சொன்னேன் எனவே ஒரு இண்ட கிரேட்டர் ஐ ஒப் ஆம்ப் ஐ பயன்படுத்தி எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை பார்ப்போம் எனவே நீங்கள் திரையில் வந்தால் ஒரு இன்ட கிரேயேட்டர் சர்க்யூட் இல் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் யாருடைய அவுட்புட் நேரத்தைப் பொறுத்து நேர் விகிதத்தில் இருக்கிறது என்றால் நெகட்டிவ் இன்டெகிரல் ஆஃப் த இன்புட் சிக்னல் எனவே இங்கே நாம் என்ன செய்தோம் நம்மிடம் ஒரு ரெசிஸ்டர் இன்புட் ஆக உள்ளது ஆனால் பீட்பேக்கில் நாம் கெப்பாசிட்டர் ஐ பயன்படுத்தி உள்ளோம் மற்றும் இதை நான் தீர்க்க வேண்டுமெனில் நான் இதை செய்ய வேண்டும் எனவே மீண்டும் ஒரு இண்ட கிரேட்டர் இன் வரையறையை பார்த்தால் ஒரு இண்ட கிரேட்டர் இன் டெபனிஷன் ஐ பார்த்தால் அது ஒரு சர்க்யூட் எதனுடைய அவுட்புட் நெகட்டிவ் இன்டெகிரல் ஆஃப் த இன்புட் சிக்னலுக்கு நேரத்தை பொருத்து நேர் விகிதத்தில் இருக்கிறதோ அதுவே ஒரு இண்ட கிரேட்டர் ஆகும் பீட் பேக் கெப்பாசிட்டர் வழியாக இன்வடிங் டெர்மினல் க்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது அதே மின்னோட்டம் கரண்ட் R மற்றும் C வழியாக பாய்கிறது என்பதால் நீங்கள் இங்கே பார்த்தால் கரண்ட் i1 R வழியாக பாய்ந்து C வழியாக செல்கிறது அதே மின்னோட்டம் கரண்ட் i1 R மற்றும் C வழியாக பாய்கிறது அதே கரண்ட் R மற்றும் C க்கு பாய்கிறது என்பதால் நாம் இங்கே இருப்பதைப் போல நான் இங்கே அளவிட விரும்பினால் அது Vin பை R என்பது Iin க்கு சமமாக இருக்கும் நீங்கள் இப்போது இங்கே அளவிட விரும்புகிறீர்கள் பிறகு எனக்கு என்ன இருக்கும் எனக்கு இந்த சமன்பாட்டில் இக்விஷன் equation இருந்து V0 ஐ கண்டு பிடிக்க விரும்பினால் நாம் பயன்படுத்தக் கூடிய மிக எளிய கணக்கீடு ஆகும் 1 RC ஐ 0 இருந்து t வரை நாம் இன்ட கிரேட் செய்ய வேண்டும் இந்த சமன்பாட்டில் இருந்து நான் அளவிட விரும்பினால் நான் Vo இன் மதிப்பை கண்டுபிடிக்க விரும்பினால் அல்லது V0 இன் சமன்பாட்டை பெற விரும்பினால் இப்போது இண்டகிரேட்டர் க்கான சூத்திரம் இது என்று எனக்குத் தெரியும் இண்டகிரேட்டரின் ஒரு சிக்கலை தீர்ப்போம் எனவே படத்தில் காட்டியுள்ளபடி இந்த சர்க்யூட் உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதற்கு V c 1 4 வோல்ட் உள்ளது அந்த t நேரத்தில் கெப்பாசிட்டர் மின்தேக்கி முழுவதும் 0 க்கு சமம் ஒரு ஸ்டெப் வோல்டேஜ் படி மின்னழுத்தம் Vin 2 வோல்ட் t நேரத்தில் 0 க்கு சமமாக இருக்கும் போது RC டைம் கான்ஸ்டன்டை நேர மாறிலி உறுதி செய்ய வேண்டும் RC டைம் கான்ஸ்டன்ட் தேவை அதாவது அவுட்புட் வோல்டேஜ் V0 10 2 வோல்ட்டுகளை அடையும் t நேரத்தில் 5 மில்லி செகண்டுக்கு சமமாக இருக்கும் இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன RC நேர மாறிலி டைம் கான்ஸ்டன்டை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் RC டைம் கான்ஸ்டன்டை நேர மாறிலி கண்டுபிடிக்க விரும்பினால் எனக்கு முதலில் இன்ட கிரேட்டர் கான சூத்திரம் V0 Vc என்பது இங்கு தெரியவேண்டும் சரியா இந்த அவுட்புட் வோல்டேஜ் கான வெளியீட்டு மின்னழுத்தம் சூத்திரத்தை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் அது ஒன்றும் இல்லை எனவே நான் மதிப்பை 0 முதல் t வரை மாற்றினால் t என்பது 5 மில்லி வினாடிகளுக்கு சமம் எனவே இங்கே நான் 0 முதல் 5 வரை குறைக்க முடியும் R1C1 862 ms இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே இன்டகிரேட்டர் சிக்னலை மாற்ற அல்லது சிக்னலின் வடிவத்தை மாற்றவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு வடிவ ஜெனரேட்டர் கூட ஏனென்றால் நான் ஒரு சதுர அலையை பயன்படுத்தினால் ஒரு முக்கோண அலையை பெறமுடியும் நான் ஒரு முக்கோண அலையை பெற முடியும் இதை நாம் சோதனை பிரிவில் பார்ப்போம் நாம் சோதனைகளைச் செய்யும் போது உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வாறு பயன்படுத்துவது எந்த குறிப்பிட்ட சிக்னல் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அவுட்புட்டில் உள்ள சிக்னல் என்ன வடிவம் மாறி விட்டதா இல்லையா என்பதை காண்பிப்பேன் எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்காக 5 கிலோஹெர்ட்ஸ் இன்புட் ற்கான படத்தில் காட்டப்பட்டுள்ள ஓப்பம்ப் இன்டெகிரெட்ற்கான அவுட்புட்டை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் 5 கிலோஹெர்ட்ஸின் இன்புட்டைப் பயன்படுத்தினால் அவுட்புட் வோல்டேஜ் ஐ கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது எனவே இந்த மதிப்பை நாம் சரியாக அறிவோம் இந்த சமன்பாட்டை நாம் அறிவோம் இப்போது 10 கிலோ ஓம்களுக்கு சமமான R வழங்கப்படுகிறது C மீண்டும் 10 நானோஃபாரட்டுக்கு சமம் இன்புட் உள்ளீடு நிலையானது இங்கே வோல்டேஜ் உச்சநிலை முதல் உச்சநிலை வரை பீக் to பீக் வோல்டேஜ் மற்றும் 2 வோல்ட்ற்கு சமம் எனவே இது இரண்டு வோல்ட் ஆகும் மேலும் இது 0 முதல் 0 1 மில்லி வினாடிகள் வரையிலும் 0 1 மில்லி விநாடிகளில் இருந்து 0 2 மில்லி வினாடிகளிலும் நிலையானது அதாவது இந்த அரை காலங்களில் ஒவ்வொன்றின் அவுட்புட் என்ன அது வளைந்து சரிவு பாதையில் செல்லும் எனவே நான் இந்த இன்புட்டைப் பயன்படுத்தினால் இந்த ஒவ்வொரு அறை காலத்திற்கும் அவுட்புட் அதிகரிக்கும் இதனால் எதிர்பார்க்கப்படும் அவுட்புட் முக்கோணமாக இருக்கும் எனவே நான் இந்த ஒன்றைப் பயன்படுத்தினால் சரி நான் சிக்னலை பயன்படுத்தினால் எனது கெபாசிட்டர் மின்தேக்கி எவ்வாறு சார்ஜ் செய்யப்படும் என் மின்தேக்கி எவ்வாறு வெளியேற்றப்படும் டிஸ்சார்ஜ் என்பதை பார்க்க வேண்டி இருந்தது மின்தேக்கியின் கெப்பாசிட்டர் சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் அவுட் புட்டில் அலைகளை உருவாக்கும் வெளியீட்டில் அவுட்புட் முக்கோண அலை கிடைக்கும் எனவே இண்டகிரேட்ட்டர் இவ்வாறு வேலை செய்யும் இப்போது நான் தலைகீழ் அல்லாத பெருக்கியில் நான் இன்வடிங் ஆம்ப்ளிபையர் இருந்து மாறுபட்ட இன்ட்டகிரேட்ட்டரை உதாரணமாக எடுத்துக் கொள்கிறேன் இங்கே இந்த இன்ட்ட கிரேட்ட்டர் இன் முக்கியமான விஷயம் என்னவென்றால் பின்னூட்டம் பீட் பேக் கெப்பாசிட்டர் வழியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அது இன்ட்டகிரேட்ட்டர் ஆக மாறுகிறது நம்முடைய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R பீட் பேக் கெபாசிட்டர் C இன்ட்ட கிரேட்ட்டர் ஐ உருவாக்குகிறது ஆனால் நான் கெபாசிட்டர் ஐ அதன் பீட் பேக் புள்ளியிலிருந்து இன்புட் க்கு மாற்றினால் எனக்கு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இருந்தால் அப்பொழுது எனது சர்க்யூட் ஒரு டிஃபரன்ஸ்சியேட்டர்ராக மாறும் அடுத்த அத்தியாயத்தில் டிஃபரன்ஸ்சியேட்டர் ஐ காண்போம் அதுவரை நீங்கள் விரைவாக இன்ட்டகிரேட்ட்டர் ஐ பார்ப்பீர்கள் பிரட் போர்டில் சர்க்யூட் செயல்படுத்த முயற்சிக்கவும் இது மிகவும் எளிதானது நீங்கள் ஃபங்ஷன் ஜெனரேட்டரை பயன்படுத்தவேண்டும் நீங்கள் ஒரு ஓப்பாம்பைப் பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு டிசி DC மின்சாரம் பவர் சப்ளை பயன்படுத்த வேண்டும் இது 741 ஓப்பம்பாக இருந்தால் நீங்கள் பிளஸ் மைனஸ் 15 வோல்ட் செலுத்த வேண்டும் 5 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட பிளஸ் மைனஸ் 2 வோல்ட் பீக் to பீக் பெறுவது உங்களுக்கு தெரியும் இது ஒரு சதுர அலை இன்ட்டகிரேட்ட்டர் இன் அவுட்புட்டை அலைக்காட்டி ஆசிலோஸ்ஹோப் உதவியுடன் காணலாம் அது CRO ஆக இருக்கலாம் அது DSO ஆக இருக்கலாம் சதுர அலைகளை பயன்படுத்தினால் அவுட்புட் முக்கோண அலைகளாக இருப்பதை நீங்கள் காணமுடியும் அதாவது இந்த இன்ட்டகிரேட்ட்டர் ஐ அலை வடிவ ஜெனரேட்டர் ஆகவும் பயன்படுத்தலாம் டிஃபரன்ஸ்சியேட்டர் மற்றும் இன்ட்டகிரேட்ட்டர் இரண்டு சர்க்யூட்களுக்கும் வடிப்பான்கள் பில்டர்ஸ் பில்டர்ஸ் நம்முடைய அடுத்த விரிவுரையாக இருக்கும் எனவே அடுத்த விரிவுரை இல் நான் உங்களைப் பார்ப்பேன் ஓப்பம்பை ஒரு டிஃபரன்ஸ்சியேட்டர் ஆக காண்பிக்கும் மிகக் குறுகிய அத்தியாயத்தை விரைவாக காண்போம் அதுவரை கவனித்துக்கொள்ளுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை பார்ப்பேன்